இனிஷியல் ஆக கெபாசிட்டர் சார்ஜ் ஆகி இருப்பதாக கருத்தில் கொள்ள வேண்டும் இதிலுள்ள கெப்பாசிட்டர் வோல்டேஜ் v0 ஆகும் மற்றும் இதன் மதிப்பு 0 ஆகும் இது எல்லா நேரத்திலும் சார்ஜ் ஆகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் சார்ஜ் ஆகி இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளலாம் எனவே கெபாசிட்டர் வோல்டேஜ் v0 ஆக இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளலாம் ஆனால் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்க்கு இது அவசியமில்லை கெப்பாசிட்டர் வோல்டேஜ் உடனடியாக மாற முடியாததால் v0 v0 ஆகும் சுவிட்ச் இனிஷியல் கண்டிஷனில் ஓபன் ஆக இருந்ததால் கெபாசிட்டர் வோல்டேஜ் v0 இல் சார்ஜ் ஆகி இருந்தது இப்பொழுது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் v0 என எழுதலாம் சுவிட்ச் க்ளோஸ் ஆவதால் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் உடனடியாக மாற இயலாது எனவே அது v0 ஆக இருக்கும் சுவிட்சிங் ஆவதற்கு முன்பும் மற்றும் சுவிட்சிங் ஆனபின்பும் இது உடனடியாக மாறாது எனவே இங்கு வோல்டேஜ் v0 v0 ஆகும் இங்கே சர்க்யூட்டுக்கு வந்தால் v0 v0 v0 என கொடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சிங் ஆவதற்கு முன்பும் மற்றும் சுவிட்சிங் ஆனபின்பும் இது உடனடியாக மாறாது என்பதால் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது இது சமன்பாடு 44 ஆகும் இங்கே v0 என்பது சுவிட்சிங் ஆவதற்கு முன்பாக கெப்பாசிட்டர் இல் உள்ள உள்ள வோல்டேஜ் ஆகும் மற்றும் v0 என்பது சுவிட்சிங் ஆனபின்பு கெப்பாசிட்டர் இல் உள்ள வோல்டேஜ் ஆகும் இங்கே KVL பயன்படுத்தினால் V Vs u R c dvd 0 ஆகும் மற்றும் t0 எனும்போது u 1 ஆகும் எனவே இது அடிப்படையில் V Vs R c dvd 0 ஆகும் இங்கே இந்த சர்க்யூட்டை வரைந்தால் இது Vs u இது R மற்றும் c வோல்டேஜ் v ஆகும் இங்கு க்ளாக் வைஸ் திசையில் கரண்டை குறிப்பிட்டால் i Vs u V R ஆகும் எனவே இங்கு ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கரண்டை குறிப்பிட்டால் ஒரு கரண்ட் இந்த திசையிலும் மற்றொரு கரண்ட் இந்த திசையிலும் செல்கிறது மற்றும் இந்த புள்ளியில் KCL பயன்படுத்தினால் இங்கே திசை மாறுகிறது அதாவது V Vs u R c dvd 0 ஆகும் t1 எனும்போது u 1 ஆகும் எனவே இதனை V Vs R c dvd 0 என எழுதலாம் எனவே இந்த சமன்பாட்டை இவ்வாறு எழுதலாம் அதாவது dvdt V Rc Vs Rc u ஆகும் மற்றும் t0 எனும்போது u 1 மற்றும் t 0 எனும்போது 0 ஆகும் u 1 என்பதால் இங்கே u இருக்காது ஏனெனில் நாம் t 0 எனும்போது ரெஸ்பான்ஸை பெற முயற்சிக்க வேண்டும் எனவே சமன்பாடு 45 இவ்வாறாக மாறுகிறது அதாவது dvdt V Rc Vs Rc ஆகும் அதிலிருந்து dvdt Rc அல்லது dv V Vs dt Rc என எழுதலாம் இது சமன்பாடு 46 ஆகும் இப்பொழுது இதை இரண்டு புறமும் இன்டெகிரெட் செய்ய வேண்டும் எனவே இதை v0 to v ∫ dv 1Rc 0 to t ∫ dt என எழுதலாம் இதில் v0 என்பது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஆகும் மற்றும் டைம் t இல் v ஆகும் இதை இண்டெகிரேட் செய்தபின்னர் நமக்கு ln t Rc என கிடைக்கும் மற்றும் இன் லிமிட் ஆனது v0 முதல் v வரையாகும் t Rc இன் லிமிட் ஆனது 0 முதல் t வரையாகும் இந்த லிமிட்டை அப்ளை செய்த பிறகு நமக்கு ln V Vs v0 Vs t Rc கிடைக்கும் மேலும் இதனை V Vs v0 Vs e tτ என எழுதலாம் இதில் τ Rc டைம் கான்ஸ்டன்ட் ஆகும் இந்த சமன்பாடு 47 ஆகும் இதனை எளிமை ஆக்கினால் இதனை v Vs e t என எழுதலாம் இங்கே v என்பது v ஆக மாற்றப்பட்டுள்ளது v டைம் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது இந்த சமன்பாடு t0 எனும்போது கிடைக்கக்கூடியது எனவே இறுதியாக v ஐ t0 எனும்போது v0 ஆகவும் t0 எனும்போது Vs e t என எழுதலாம் v0 என்பது இனிஷியல் கெபாசிட்டர் வோல்டேஜ் ஆகும் எனவே இதனை முழுமையான ரெஸ்பான்ஸ் என சொல்லலாம் மற்றும் t0 என்பது ∞ முதல் ∞ வரையாகும் நாம் முன்னரே பார்த்த மாதிரி 5 τ டைம் கான்ஸ்டன்ட் வரைக்கும் அடிப்படையில் இந்த ரெஸ்பான்ஸ் டைனமிக் சர்க்யூட் ரெஸ்பான்ஸ் என அழைக்கப்படுகிறது மற்றும் இது t 5 τ எனும் பொழுது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை அடைகிறது ஏனெனில் இது பீக் மதிப்பில் ஒரு சதவிகிதத்தை விட குறைவாக இருக்கிறது சமன்பாடு 49 DC வோல்டேஜ் சோர்ஸ் பயன்பாட்டினால் கிடைக்கும் RC சர்க்யூட் இன் மொத்த ரெஸ்பான்ஸை கொடுக்கிறது இங்கே இனிஷியல் ஆக கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி இருப்பதாக கருத்தில் கொள்ள வேண்டும் இது சார்ஜ் ஆகவில்லை என்றால் v0 0 என கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே v0 0 என பிரதி இட்டால் t0 எனும்போது v 0 ஆகும் மற்றும் t0 எனும்போது v Vs 1 e tτ ஆகும் இது சமன்பாடு 50 ஆகும் இந்த சமன்பாட்டிற்கு மாற்றாக இதனை v Vs 1 e tτ u என எழுதலாம் இங்கே t0 என்பதற்காக u ஆல் மல்டிபிளை செய்யப்பட்டுள்ளது எனவே t0 எனும்போது u 0 ஆகும் மற்றும் t0 எனும்போது u 1 ஆகும் எனவே இந்த சமன்பாட்டை நாம் இவ்வாறாக எழுதலாம் அதாவது v Vs 1 e tτ ஆகும் இது சமன்பாடு 51 ஆகும் இதனை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் இந்த சமன்பாடு கெபாசிட்டர் இனிஷியல் ஆக சார்ஜில் இல்லாதபோது RC சர்க்யூட்டின் முழுமையான ரெஸ்பான்ஸை கொடுக்கிறது மற்றும் கெபாசிட்டர் கரண்டை சமன்பாடு 50 மூலம் கண்டுபிடிக்கலாம் அதாவது i c dv dt ஆகும் இங்கே t0 எனும்போது v ஐ டெரிவேட் செய்தால் கிடைக்கும் எனவே இதனை செய்தால் நமக்கு i c τ Vs e t τ என கிடைக்கிறது இதில் τ RC ஆகும் எனவே τ RC என குறிப்பிட்டால் இங்கே c மற்றும் c கேன்சல் ஆகி நமக்கு 1R என கிடைக்கிறது எனவே இதனை i Vs R e t τ என எழுதலாம் சுவிட்ச் ஓபன் ஆக இருக்கும் போது அதாவது t0 எனில் u 0 ஆகும் மற்றும் t0 எனில் u 1 ஆகும் எனவே இந்த சமன்பாடு உடன் u ஐ மல்டிபிளை செய்யலாம் எனவே இந்த சமன்பாடு ஆனது i Vs R e t τ u ஆகும் இப்பொழுது சமன்பாடு 48 ஐ திரும்ப எழுதலாம் அதாவது v Vs e t ஆகும் இதனை v Vss Vt என எழுதலாம் அதாவது இது முழுமையான ரெஸ்பான்ஸ் ஆகும் முழுமையான ரெஸ்பான்ஸ் என்பது ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் மற்றும் டிரன்சியண்ட் ரெஸ்பான்ஸ் ஆகியவற்றின் கூடுதலாகும் எனவே Vs ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் மற்றும் இது டிரன்சியண்ட் ரெஸ்பான்ஸ் ஆகும் ஏனெனில் t இன்ஃபினிட்டி ஆக மாறும்போது மீண்டும் இந்த சர்க்யூட்டை கவனித்தால் இந்த சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை அடைகிறது மற்றும் DC க்காக சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆக இருக்கும்போது கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படுகிறது இங்கே u தேவையில்லை ஏனெனில் t0 ஏனெனில் u 1 ஆகும் ஆகவே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் Vs u Vs ஆகும் மற்றும் கெப்பாசிட்டர் ஓபன் ஆக இருக்கும்போது அதில் இருக்கும் வோல்டேஜ் ஓபன் வோல்டேஜ் ஆகும் அதாவது v v ∞ ஆகும் இது ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் Vss ஆகும் இது உண்மையில் Vs ஆகும் எனவே கெப்பாசிட்டர் ஓபன் ஆக இருக்கும்போது v Vs ஆகும் எனவே இந்த முழுமையான ரெஸ்பான்ஸ்ல் t இன்ஃபினிட்டி ஆக மாறும்போது இந்த சமன்பாட்டின் இரண்டாவது பகுதி காணாமல் போய்விடும் எனவே v v ∞ ஆகும் இப்பொழுது v Vss Vs ஆகும் மற்றும் இது ஸ்டெடி ஸ்டேட் பகுதி மற்றும் இது டிரன்சியண்ட் பகுதி ஆகும் எனவே Vss Vs மற்றும் இது டிரன்சியண்ட் பகுதி இது சமன்பாடு 55 மற்றும் 56 ஆகும் எனவே டிரன்சியண்ட் ரெஸ்பான்ஸ் தற்காலிகமானது மற்றும் முழுமையான ரெஸ்பான்ஸ் ன் இந்தப் பகுதி t இன்ஃபினிட்டி ஆக மாறும்போது 0 ஆக குறைகிறது அதாவது இந்த பகுதி காணாமல் போய்விடுகிறது எனவே இங்கே ஸ்டெடி ஸ்டேட் பகுதி மட்டுமே இருக்கும் டிரன்சியண்ட் ரெஸ்பான்ஸ் காணாமல் போன பின்பு முழுமையான ரெஸ்பான்ஸ் இன் ஒரு பகுதியான ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் மட்டுமே இருக்கும் வோல்டேஜ் சோர்ஸ் ஆன் செய்த பிறகு வெகு நேரம் கழித்த பின்பு சர்க்யூட் செடி ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை அடைகிறது எனவே முழுமையான ரெஸ்பான்ஸ் சமன்பாடு 48 ஐ இவ்வாறு எழுதலாம் மற்றும் இந்த பகுதிக்கு வந்தால் இது இன்ஃபினிட்டி ஆல் கிடைத்தது மற்றும் இது இனிஷியல் மதிப்பாகும் t இன்ஃபினிட்டி ஆக மாறும்போது V∞ Vs என மாறும் இது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு ஆகும் மற்றும் இங்கே இனிஷியல் மதிப்பை V V என எடுத்துக்கொள்ளலாம் எனவே v V∞ V V∞ e tτ என எழுதலாம் இங்கு இனிஷியல் மதிப்பு இறுதி மதிப்பு ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் தெரிந்தால் இங்கே எளிதாக v கண்டறியலாம் இதனை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த சமன்பாட்டை v V∞ V V∞ e tτ என எழுதலாம் இது சமன்பாடு 57 ஆகும் t 0 எனும்போது அதாவது சுவிட்சிங் ஆனபின்பு V என்பது இனிசியல் வோல்டேஜ் மதிப்பு ஆகும் ஏனெனில் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் உடனடியாக மாறுவதில்லை எனவே v0 v0 ஆகும் மற்றும் V∞ இறுதி மதிப்பு அல்லது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு ஆகும் எனவே இந்த சமன்பாட்டை இவ்வாறு எழுதலாம் இப்பொழுது t0 என்பதற்கு பதிலாக சுவிட்ச் போசிஷன் tt0 என மாறினால் இந்த சமன்பாடு 57 ரெஸ்பான்ஸ் இன் டைம் டிலே என அழைக்கப்படுகிறது இப்படி நடந்தால் இந்த சமன்பாட்டில் V∞ அப்படியே இருக்கும் மற்றும் tt0 எனும்போது சமன்பாடு v V∞ V V∞ e τ ஆக மாறுகிறது ஏனெனில் tt0 எனும்போது V V என மாறுகிறது சுவிட்ச் கிளோஸ் கண்டிஷனில் t0 மற்றும் tt0 எனும்போது மேற்கண்டவாறு எழுதலாம் மற்றும் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் மாறாது அதாவது V∞ மாறாது எனவே இந்த சமன்பாடு v V∞ V V∞ e τ ஐ 58 எனக் கூறலாம் இங்கு V என்பது tt0 எனும்போது இனிஷியல் வோல்டேஜ் ஆகும் எனவே t இக்கு பதிலாக t0 என பயன்படுத்தியுள்ளோம் இதுதான் சோர்ஸ் ஃப்ரீ RC சர்க்யூட் ஆகும் இப்பொழுது படம் 41 இல் சர்க்யூட்டை கவனித்தால் சுவிட்ச் பொசிஷன் வெகுநேரமாக A பொசிஷனில் உள்ளது t0 எனும்போது சுவிட்ச் பொசிஷன் A இல் இருந்து B க்கு மாறுகிறது இங்கே v மதிப்பை t0 t0 5 செகண்ட் t3 செகண்ட் என்ற 3 நேரத்திலும் கணக்கிட வேண்டும் சுவிட்ச் வெகுநேரமாக A இல் இருக்கும் போது இந்த சர்க்யூட் ஸ்டெடி ஸ்டேட் சர்க்யூட் ஆக இருக்கும் அப்போது கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே கெப்பாசிட்டர் இருக்கு இடையிலான வோல்டேஜ் கண்டறிய வேண்டும் மற்றும் கெபாசிட்டர் மதிப்பு 10 3 பேரட் ஆகும் எனவே கெப்பாசிட்டர் இருக்கு இடையிலான வோல்டேஜ் கண்டறிய வேண்டும் அதுதான் இனிஷியல் வோல்டேஜ் ஆகும் பின்னர் t0 எனும்போது சுவிட்ச் A இல் இருந்து B க்கு மாறிவிடும் இந்த விஷயத்தில் இது ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே இனிஷியல் வோல்டேஜ் ஆன v0 கண்டறிய வேண்டும் எனவே இங்கு முதலில் இந்த கரண்டை கண்டறியலாம் அதாவது i 48 600010000 ஆம்பியர் ஆகும் மற்றும் கெப்பாசிட்டர் ஓபன் ஆக இருப்பதால் இதற்கு இடையிலான வோல்டேஜ் v i 10000 ஆகும் எனவே v 48 16000 10000 வோல்டேஜ் என எழுதலாம் இந்த வோல்டேஜ் கெப்பாசிட்டர் வெகுநேரமாக ஓபன் ஆக இருப்பதால் கிடைக்கக்கூடியது எனவே v 48 16000 10000 30 ஓல்ட் என கிடைக்கிறது இதனை சுவிட்ச் க்ளோஸ் ஆவதற்கு முன்பான வோல்டேஜ் என அழைக்கலாம் அதாவது கெப்பாசிட்டர் க்கு இடையே ஆன இனிஷியல் v0 வோல்டேஜ் ஆகும் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் உடனடியாக மாறாது எனவே சுவிட்ச் க்ளோஸ் ஆனபின்பு v0 v0 v0 30 ஓல்ட் ஆக இருக்கும் இப்பொழுது சுவிட்ச் இந்த பொசிசனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு மாறி உள்ளது எனவே இப்பொழுது சர்க்யூட்டில் இந்தப் பகுதி இருக்காது எனவே இப்பொழுது இந்த சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் 10 3 பேரட் மற்றும் ரெசிஸ்டர் 8000 ஓம் உள்ளது எனவே முதலில் டைம் கான்ஸ்டன்ட் கண்டறிய வேண்டும் அதாவது CR 10 3 8000 8 செகண்ட் ஆகும் ஏனெனில் சுவிட்ச் இந்த பொசிஷனுக்கு மாறிவிட்டது இங்கு கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படுவதால் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் V ∞ 60 ஓல்ட் ஆகும் அதாவது சுவிட்ச் B பொசிஷனுக்கு மாறி வெகுநேரமாக இருப்பதால் கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் அப்போது இருக்கும் வோல்டேஜ் V ∞ ஆகும் இது ஓபன் ஆக இருப்பதால் V ∞ 60 என்பது இறுதி மதிப்பாகும் அதாவது சுவிட்ச் வெகுநேரமாக கிளோஸ் கண்டிஷனில் இருக்கும்போது இதற்கு இடையிலான வோல்டேஜ் ஆகும் மற்றும் இனிஷியல் வோல்டேஜ் v0 30 ஓல்ட் ஆகும் மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் 8 செகண்ட் ஆகும் இப்பொழுது இதனை சமன்பாட்டில் அப்ளை செய்யலாம் இப்பொழுது சமன் பாட்டை எடுத்துக் கொண்டு அதாவது v V∞ V V∞ e tτ இல் மதிப்பை பிரதி விட்டால் நமக்கு v 60 30 60 e t 8 60 30 e t 8 என கிடைக்கும் இப்பொழுது t0 5 செகண்ட் எனில் vt 0 5 60 30 e 0 5 8 31 817 ஓல்ட் என கிடைக்கும் மற்றும் t3 செகண்ட் எனில் vt3 60 30 e 3 8 39 38 ஓல்ட் என கிடைக்கும் எனவே இங்கு அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடித்து விட்டோம் எனவே இதனை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் நாம் பலவகையான கணக்குகளை பார்த்துவிட்டோம் மற்றும் நீங்கள் ஏதாவது புத்தகத்தை எடுத்து கணக்குகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக படம் 42 இல் உள்ள சர்க்யூட்டை காணலாம் இதனை தீர்க்க அதிகமான புரிதல் வேண்டும் கண்மூடித்தனமாக இதனை செய்ய இயலாது இந்த படத்தில் சுவிட்ச் S1 வெகுநேரமாக குளோஸ் செய்யப்பட்டுள்ளது t0 எனும் போது சுவிட்ச் S2 க்ளோஸ் ஆக உள்ளது இங்கு Vc 0 Ic 0 ஆகியவற்றை கண்டறிய வேண்டும் Vc 0 என்பது கெபாசிட்டர் இருக்கு இடையேயான வோல்டேஜ் ஆகும் Vc 0 என்பது Vc ஆகும் ஏனெனில் சுவிட்சிங் நேரத்தில் கெபாசிட்டர் இருக்கும் இடையேயான வோல்டேஜ் உடனடியாக மாற இயலாது மேலும் Vc ∞ அதாவது இறுதி மதிப்பை கண்டறிய வேண்டும் மற்றும் Ic ∞ ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பை கண்டறிய வேண்டும் மற்றும் Vc கெப்பாசிட்டர் இருக்கு இடையிலான வோல்டேஜ் என அனைத்தையும் கண்டறிய வேண்டும் மற்றும் இது 20 Ω ரெசிஸ்டர் ஆகும் இங்கு சுவிட்ச் வெகுநேரமாக குளோசாக உள்ளது S2 சுவிட்ச் குளோஸ் ஆவதற்கு முன்பாக S1 ஸ்விச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆக உள்ளது எனவே கெப்பாசிட்டர் முழுவதும் சார்ஜ் செய்யப்படும் முழுவதுமாக சார்ஜ் செய்யப்படுவதால் கெப்பாசிட்டர் ஓப்பனாக இருக்கும் எனவே சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆக இருந்தால் கெப்பாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே இதற்கு இடையிலான வோல்டேஜ் Vc ஆகும் இதுவும் ஓபன் மற்றும் இதுவும் ஓபன் என்பதால் இங்கே கரண்ட் செல்வதில்லை எனவே அடிப்படையில் Vc 10 ஓல்ட் ஆகும் ஏனெனில் இது டெபாசிட் இருக்கு இடையேயான வோல்டேஜ் ஆகும் எனவே Vc 0 Vc 10 ஓல்ட் எனலாம் இப்பொழுது ஸ்விச் S2 குளோஸ் செய்யப்படுகிறது இப்போது S1 மற்றும் S2 ஆகியவை க்ளோஸ் செய்யப்பட்டுள்ளது t 0 ஏனெனில் இங்கு KVL மற்றும் KCL பயன்படுத்தலாம் இங்கு KCL மற்றும் KVL பயன்படுத்தும்போது KVL படி இந்த லூப்பில் 20 i10 Vc0 10 என எழுதலாம் மற்றும் 20 i10 Vc0 10 0 ஆகும் இங்கு Vc0 மற்றும் Vc மதிப்பு ஒன்றேயாகும் அதாவது 10 ஓல்ட் ஆகும் அதனை இங்கு பிரதி இட்டால் i10 மதிப்பு 0 ஆம்பியர் ஆகும் இங்கே Vc0 மற்றும் Vc ஒன்றுதான் ஏனெனில் சுவிட்சிங் நேரத்தில் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் உடனடியாக மாற இயலாது எனவே கரண்ட் i10 0 ஆம்பியர் ஆகும் இப்போது i20 பற்றி பார்க்கலாம் இங்கு கெப்பாசிட்டர் இடையே இருக்கும் வோல்டேஜ் Vc0 ஆகும் மற்றும் இதற்கு இணையாக 20 Ω ரெசிஸ்டர் இணைக்கப்பட்டுள்ளது எனவே i20 என்பது Vc0 20 ஆகும் மற்றும் Vc0 10 ஓல்ட் 5 ஆம்பியர் ஆகும் மேலும் இந்த புள்ளியில் KCL பயன்படுத்தினால் i10 iC0 i20 ஆகும் இங்கு i10 என்பது 0 ஆம்பியர் ஆகும் எனவே மற்றும் i20 என்பது 0 5 ஆம்பியர் ஆகும் எனவே iC0 0 5 0 ஆகும் மேலும் iC0 0 5 ஆம்பியர் ஆகும் மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் τ CRThevenin ஆகும் இங்கே கெப்பாசிட்டர் மதிப்பு 510 6 பேரட் ஆகும் மற்றும் RThevenin கண்டறிய வேண்டும் எனவே இந்த டெர்மினலில் பார்க்கும்போது வோல்டேஜ் ஷார்ட் செய்யப்படுகிறது மற்றும் இந்த 2 20Ω ரெசிஸ்டர் இணையாக உள்ளது அதாவது இங்கு RThevenin என்பது 20 20 2020 ஆகும் மற்றும் RThevenin 10 Ω ஆகும் மற்றும் டைம் கான்ஸ்டன்ட் τ CRThevenin எனும்போது τ 510 6 10 அதாவது 510 5 செகண்ட் ஆகும் மற்றும் t இன்ஃபினிட்டி ஆக மாறும்போது கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் மற்றும் சுவிட்ச் வெகுநேரமாக க்ளோஸ் ஆகவே இருக்கும் எனவே iC ∞ என்பது 0 ஆகும் iC ∞ 0 எனில் Vc ∞ 10 20 40 5 ஓல்ட் ஆகும் அதாவது இந்த கெபாசிட்டர் ஐ பார்த்தால் இது ஓபன் சர்க்யூட் செயல்படும் எனவே இங்கு செல்லும் கரண்டை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கு கரண்ட் i 10 2020 1 4 ஆம்பியர் ஆகும் மற்றும் இது ஸ்டெடி ஸ்டேட் என்பதால் வேறு எந்த கரண்டும் செல்வதில்லை இந்த சர்க்யூட்டில் 14 ஆம்பியர் கரண்ட் மட்டுமே செல்லும் மேலும் இந்த கெபாசிட்டர் ஓபன் சர்க்யூட் என்பதால் அதற்கு இடையில் ஆன வோல்டேஜ் Vc ∞ ஆனது 20 ஓம் ரெசிஸ்டருக்கு இடையேயான வோல்டேஜ் ஆகும் அதாவது 20 1 4 5 ஓல்ட் ஆகும் எனவே இங்கு அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டோம் இதனை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் இனிமேல் நமக்கு தெரிந்த பொதுவான சமன்பாட்டில் அனைத்தையும் பயன்படுத்தினால் Vc கண்டுபிடித்துவிடலாம் அதாவது Vc Vc∞ Vc Vc∞ e tτ ஆகும் எனவே Vc 5 e t 510 5 ஆகும் மற்றும் t0 எனில் Vc 5 5 e 2 10 4t ஓல்ட் ஆகும் எனவே இதனை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன்